இப்போது யூனிபிரோட்டின் உள்ளடக்கங்களைப் பற்றி மேலும் விளக்குவோம் எனவே நான் முன்பு விவாதித்தபடி ப்ரோடீன் வரிசைகளின் அதிக குறியீட்டைக் கொண்டுள்ளது எனவே இது ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனைப் பற்றிய கூடுதல் தகவல்களைக் கொண்டுள்ளது எனவே முக்கிய அம்சங்கள் என்ன யூனிபிரோட் தரவுத்தளத்தின் முக்கிய உள்ளடக்கங்கள் யாவை முதலில் அவை ப்ரோடீன்கள் பெயர்கள் தோற்றம் மற்றும் பண்புக்கூறுகள் போன்றவற்றைப் பற்றித் தருகின்றன மேலும் அவை ஆன்டாலஜிகளுடன் செல்கின்றன பின்னர் அடுத்த வரிசை தகவல்கள் சரியாக இருக்கிறது இந்த தகவலை நாங்கள் கொடுத்தவுடன் அவர்கள் ஆதரிக்க வேண்டும் இந்த தகவலை வேறு வழிகளில் எனவே அவை முதன்மைத் தரவில் கொடுக்கும் தரவு அல்லது நூலியல் குறிப்புகளால் ஆதரிக்கப்படுகின்றன ஏனெனில் தரவுகளின் நம்பகத்தன்மையையும் தரவின் சரியான தன்மையையும் மதிப்பிடுவதற்கு கோட்பாடுகள் முக்கியமாக இருக்கிறது எனவே டேட்டாபேஸ்களில் அவர்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் சரியான அல்லது நூலியல் குறிப்புகளுடன் ஆதரிக்கப்படுகின்றன அங்கு அவர்கள் அசல் தரவு அசல் தகவல்களைப் பெற்றார்கள் பின்னர் அவர்கள் எங்கள் டேட்டாபேஸ்களுடன் குறுக்கு குறிப்பைக் கொடுக்கிறார்கள் நான் சில முக்கியமான டேட்டாபேஸ்களைக் காண்பிப்பேன் அவை தருகின்றன இந்த குறிப்பிட்ட உள்ளீடுகள் தொடர்பான முழுமையான தகவல்களைப் பற்றி பார்க்கலாம் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோடீன்களில் ஏதேனும் ஒரு தரவை நீங்கள் தேட விரும்பினால் நான் ஒரு எடுத்துக்காட்டுடன் காண்பிப்பேன் எனவே ஹீமோகுளோபின் பி சங்கிலியின் முக்கியத்துவம் என்ன ஆமாம் அவை ட்ரான்ஸ்பெர் ப்ரோடீன் ஆக்ஸிஜன் கேரியர் ப்ரோடீன் இதுதான் ஹீமோகுளோபின் பி சங்கிலி எனவே நீங்கள் ஹீமோகுளோபின் பி சங்கிலியைக் கிளிக் செய்தால் எனவே இது ஹீமோகுளோபின் பி சங்கிலியுடன் தொடர்புடைய அனைத்து உள்ளீடுகளையும் காண்பிக்கும் எனவே நாங்கள் இங்கே பார்த்தோம் எனவே இவை பல்வேறு அணுகல் உள்ளீடுகள் இவை அணுகல் எண் இந்த நுழைவு பெயர் மற்றும் எங்களிடம் ப்ரோடீன்ப் பெயர்கள் உள்ளன எங்களிடம் சப்யூனிட் பீட்டா சப்யூனிட் ஆல்பா அல்லது சப்யூனிட் காமா உள்ளது இது ஒரு ஜீனுடைய பெயர் மற்றும் சில நேரங்களில் உயிரினத்தை நாங்கள் அறிவோம் மனித இந்த மைக்கோபாக்டீரியம் காசநோயிலிருந்து எப்போதாவது அறிவோம் எனவே இவை ப்ரோடீனின் நீளம் ஆகும் இந்த குறிப்பிட்ட ஹீமோகுளோபின் சப்யூனிட் பீட்டாவில் உள்ள 147 அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் ஆகும் எனவே அடுத்து அவர்கள் இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனின் மாற்று பெயர்கள் என்ன என்பதை ஒத்த பெயர்களைக் கொடுக்கிறார்கள் பின்னர் ஒரு ஜீனுடைய பெயர் ஆகும் மேலும் உயிரினம் மற்றும் பலவற்றைக் கொடுங்கள் பின்னர் இங்கே நீங்கள் ப்ரோடீன் பண்புகளை பெறுகிறீர்கள் 147 அமினோ ஆசிட் அதன் வரிசை நிலை முடிந்தது ஏனெனில் அவை எல்லா காட்சிகளையும் சரியாகப் பெற்றன மேலும் அது ப்ரோடீன் மட்டத்தில் இருந்து அறியப்படுகிறது ப்ரோட்டீன் மட்டத்தில் சரியான ஆதாரங்கள் உள்ளன நீங்கள் பொதுவான சிறுகுறிப்புடன் செல்கிறீர்கள் அவை லிட்ரேசரில் கிடைக்கும் பெரும்பாலான தரவைச் சேர்க்க முயற்சிக்கின்றன எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனின் செயல்பாடு என்ன அவை ஆக்ஸிஜனைக் கொண்டு செல்கின்றன அவை நுரையீரலில் இருந்து திசுக்களுக்கு ஆக்ஸிஜனைக் கொண்டு செல்கின்றன எனவே இது ஒரு பெரிய போக்குவரத்து இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனில் எத்தனை துணைக்குழுக்கள் அல்லது எத்தனை சிறிய துணைக்குழுக்கள் உள்ளன 2 ஆல்பா சங்கிலிகள் மற்றும் 2 பீட்டா சங்கிலிகள் இருப்பதால் முற்றிலும் 4 என்பது சரியானது ஆல்பா alpha 1 ஆல்பா 2 பீட்டா 1 பீட்டா 2 ஐ நாம் காணலாம் எனவே இது டெட்ராமர் ஆகும் இது ஹெட்டிரோடெட்ராமர் ஆகும் ஏனென்றால் இரண்டு வெவ்வேறு சங்கிலிகள் இதனால்தான் ஹீட்டோரோ 4 சங்கிலிகள் முற்றிலும் உள்ளன எனவே டெட்ராமர் சரியானது எனவே இது திசுக்களில் எங்கே காணப்படுகிறது இது சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனில் ஏதேனும் போஸ்ட் ட்ரான்ஸ்லஷனல் மோடிஃபிகேஷன்ஸ் உள்ளதா என்பதையும் மேலும் அவை இந்த தளத்திலேயே கிளைசேஷனில் குறிப்பிட்டுள்ளது முக்கியமாக Lys 60 Lys 83 மற்றும் Lys 145 இல் உள்ள அசிடைலேஷன் மற்றும் அவை சரியான குறிப்புகளையும் தருகின்றன எனவே போஸ்ட் ட்ரான்ஸ்லஷனல் மோடிஃபிகேஷன்ஸ்ஸில் அவர்கள் கொண்டுள்ளவற்றில் இது நோய்களில் சம்பந்தப்பட்ட இடத்தில் அவர்கள் நோய் குறித்து நிறைய தகவல்களைத் தருகிறார்கள் எனவே பிறழ்வுகளின் அடிப்படையில் வெவ்வேறு நோய்களுக்கான காரணத்தை நீங்கள் காணலாம் எனவே அவை பல நோய்களை பட்டியலிட்டுள்ளன அல்லது யூனிபிரோட் தரவுத்தளத்திலிருந்து எல்லா விவரங்களையும் நாம் பார்க்கலாம் முக்கியமாக அவை சிக்கல் செல் அனீமியாவை அளிக்கின்றன 6 வது ரெசிடுஸ்களின் பிறழ்வால் குளுட்டமிக் அமிலம் வாலைனுக்கு ஆகும் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோடீன்னிலிருந்து வரும் நோய்கள் பற்றிய அனைத்து விவரங்களையும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகையால் ஆக்ஸிஜன் போக்குவரத்தை நாம் காணும் பல்வேறு உயிரியல் செயல்முறை என்ன என்பதை இவை ஆன்டாலஜிக்களுக்கு அளிக்கின்றன எனவே இந்த குறியீட்டு பிராந்தியத்தின் எந்தவொரு பன்முகத்தன்மையும் அவை பாலிமார்பிஸம் என்பதை கொண்டுள்ளன அவை பிறழ்வுகள் அல்லது வேறு ஏதேனும் தசைநார்கள் அல்லது இந்த குறிப்பிட்ட ப்ரோடீன் உடன் பிணைக்கும் வேறு எந்த சிறிய மூலக்கூறுகளிலும் மாற்றங்களைக் கொண்டுள்ளன எனவே இந்த ப்ரோடீனுடன் பிணைக்கப்பட்டுள்ள வெவ்வேறு சிறிய மூலக்கூறுகள் யாவை ஹீம் இரும்பு உலோகம் மற்றும் பைருவேட் இவை இந்த ப்ரோடீன் உடன் பிணைக்கும் வெவ்வேறு தசைநார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனில் என்ன செயல்பாடுகள் மற்றும் ட்ரான்ஸ்லஷனல்க்கு பிந்தைய மாற்றங்கள் என்ன எனவே பல்வேறு வகையான PTMs உள்ளன அவை அசிடைலேஷன் கிளைசேஷன் கிளைகோபுரோட்டீன் பாஸ்போபுரோட்டீன் மற்றும் நைட்ரோசைலேஷன் பல்வேறு வகையான TMs உள்ளன பின்னர் நாம் ஆன்டாலஜியுடன் செல்கிறோம் எனவே பல்வேறு வகையான ஜீன் ஆன்டாலஜி உள்ளன அவை லிட்ரேசரில் பரவலாகப் பயன்படுத்தப்படுகின்றன ஒன்று உயிரியல் செயல்முறை செல்லுலார் கூறு மற்றும் மூலக்கூறு செயல்பாடு எனவே அவை இந்த மாறுபட்ட ஜீன் இயக்கவியல் செயல்பாட்டில் வெவ்வேறு குறிப்பிட்ட துணைப்பிரிவுகளைக் கொடுக்கின்றன நீங்கள் இந்த இடைவினைகளுடன் செல்கிறீர்கள் என்றால் அவை மற்ற ப்ரோடீன்களில் தொடர்பு கொள்கின்றன எனவே இது அப்படியே இருக்கும் ப்ரோடீன் தொடர்புகளுக்கான டேட்டாபேஸ் ஆகும் எனவே அவை மற்ற ப்ரோடீன்களுடனான தொடர்புகளை அளிக்கின்றன அவை உங்களுக்கு வெவ்வேறு தளங்களைக் கொண்ட வேறுபட்ட ப்ரோடீன்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன அவற்றின் உலோக பிணைப்பு தளங்கள் யாவை அங்கு ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனின் பிணைப்பு தளம் குறித்த தகவல்களை தருகிறது எனவே வெவ்வேறு பிணைப்பு தளங்களை தருகின்றன இப்போது மாறுபாடுகள் இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனில் பல்வேறு வகைகள் உள்ளன எனவே அவை வைல்ட் வகை ரெசிடுஸ்களை அளிக்கின்றன இது ப்ரோடீனில் உள்ள அசல் ரெசிடுஸ்களில் இருப்பது போல உண்மையானவை இது மாற்றப்பட்ட ரெசிடுஸ் ஆகும் எனவே இது மாற்றப்படுகிறது எடுத்துக்காட்டாக வாலைன் அலனைனுக்கு மாற்றப்படுகிறது பின்னர் அவை பெரிய நோய்க்கு என்ன மாற்றத்தை கொடுக்கும் எனவே இங்கே உங்களுக்கு எல்லா பிறழ்வுகளையும் 'இருந்து' இது 'முதல்' மற்றும் எந்த வகை நோய்களுக்கு தருகிறது அவை குறிப்புகளைக் கொடுக்கின்றன எந்தவொரு குறிப்பிட்ட ப்ரோடீன் உரிமையையும் பற்றிய அனைத்து தகவல்களையும் கொண்ட தனித்துவமான ஆதாரமாக யூனிபிரோட் இருப்பதைக் கண்டால் அவர்கள் எல்லா தகவல்களையும் அடிப்படையில் கொடுக்க முடியும் இப்போது நீங்கள் அடுத்த கட்டத்துடன் செல்கிறீர்கள் இப்போது அவர்கள் ஒரு பொதுவான தகவலைப் பற்றி குறிப்பிடுகிறார்கள் என்ன செயல்பாடுகள் மற்றும் ஜீன் ஆன்டாலஜி என்ன பிணைப்பு தளங்கள் என்ன PTM தளங்கள் என்ன அவை கொடுக்கும் அனைத்து தகவல்களும் இப்போது அவை இந்த யூனிபிரோட்டின் முக்கிய அம்சமான வரிசை மட்டத்துடன் செல்கின்றன எனவே யூனிபிரோட் வரிசை மட்டுமல்ல பிற வேறுபட்ட செயல்பாடுகளுக்கான தரவையும் ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனின் கட்டமைப்பையும் கொண்டுள்ளது எனவே இங்கே இது வரிசை இந்த ப்ரோடீனில் எத்தனை ரெசிடுஸ்கள் உள்ளன அவை 41 42 43 44 45 46 47 அவர்களிடம் 147 ரெசிடுஸ்கள் உள்ளன எனவே இது முழுமையான வரிசையை சரியாகக் கொடுக்கிறது இங்கே அவை இரண்டாம் கட்டமைப்பைக் கொடுக்கின்றன ஏனெனில் இந்த ப்ரோடீனை நீங்கள் அறிந்திருப்பதால் இது ஆல்பா ஹெலிகல் ப்ரோடீன் ஆகும் இது முக்கியமாக ஆல்பா ஹெலிகளுடன் உள்ளது நான் பிந்தைய வகுப்புகளில் இரண்டாம் கட்டமைப்பைப் பற்றி விவாதிப்பேன் ஆகவே நீல நிறத்தை நீங்கள் முக்கியமாக ஹெலிகளாகவும் பச்சை நிறத்தை ஒரு ஸ்ட்ராண்ட்களாகவும் பார்த்தால் ஆனால் இங்கே அதற்கு எந்தவிதமான ஸ்ட்ராண்ட்டும் இல்லை எங்களிடம் சில திருப்பங்கள் உள்ளன அங்கே சில திருப்பங்களை நாம் சரியாகக் காணலாம் இது அவர்களின் குறிப்பிட்ட ப்ரோடீன் தொடர்பான இரண்டாம் கட்டமைப்பின் தகவல் ஆகும் எனவே இந்த வரிசையை நீங்கள் இரண்டு வெவ்வேறு வடிவங்களில் பார்க்கலாம் இது யுனிபிரோட் வடிவதிலும மேலும் ஃபாஸ்டா வடிவதிலும் காணலாம் ஃபாஸ்டா வடிவம் என்றால் என்ன ஃபாஸ்டா வடிவம் என்பது ஒரு குறியீட்டை விட பெரியதாகத் தொடங்கும் ஒரு வடிவமாகும் இங்கே இது கட்டளை வரி என்பதைக் காணலாம் இங்கே வரிசை தொடங்கும் எனவே இது ஒரு வகையான வடிவமாகும் இது பொதுவாக பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸில் நீங்கள் தொடர்ச்சியாக சிகிச்சையளிப்பதற்கும் பகுப்பாய்விற்கும் பின்பற்றுகிறது எனவே இரண்டு காட்சிகளைப் பிரிக்க அவர்கள் இந்த குறிப்பிட்ட வடிவமைப்பைப் பயன்படுத்துகிறார்கள் இந்த வரிசையை ஒத்த வேறு எந்த உயிரினங்களிலும் ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தால் எனவே பல்வேறு கருவிகள் உள்ளன இங்கே பல்வேறு கருவிகள் உள்ளன ஒன்று BLAST அவற்றை பற்றி பிற்கால வகுப்புகளில் விவரங்களைப் பற்றி விவாதிப்பேன் இது உங்கள் அசல் ப்ரோடீன் வரிசையுடன் தொடர்புடைய ப்ரோடீன்களைக் காண உதவும் எனவே உங்கள் சொந்த வரிசை உள்ளது இந்த blast ஐக் கிளிக் செய்தால் இது சொந்த வரிசையுடன் தொடர்புடைய பிற காட்சிகள் என்ன என்பதை உங்களுக்குத் தரும் எனவே இப்போது எங்களுக்கு ஒரு குறிப்பு உள்ளது ஏனெனில் இது ஒரு முக்கியமான பகுதியாகும் ஏனென்றால் அவர்கள் எவ்வாறு தகவல்களைப் பெறுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் மீண்டும் நேரடியாக பெற முடியாது என்பது வெளியில் இருந்துதான் அதனால்தான் நம்பகமான எந்த ஆதாரங்களையும் நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே ஒரே ஒரு பெரிய நம்பகமான ஆதாரம் மட்டுமே எனவே இது வெளியிடப்பட்ட கட்டுரைகள் இந்த தகவலை நாம் எங்கிருந்து பெறுவோம் மாணவர் PUBMED PUBMED டேட்டாபேஸ் பற்றி முந்தைய வகுப்புகளில் விவாதித்தோம் எனவே வெளியிடப்பட்ட அனைத்து கட்டுரைகளுக்கும் முக்கியமாக உயிரியல் மற்றும் மருத்துவத்தில் PUBMED ஆதாரத்தை வழங்குகிறது எனவே இந்த வித்தியாசமான ஆவணங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம் நாங்கள் PUBMED இலிருந்து தகவல்களைப் பெற முடியும் மேலும் அவை டேட்டாபேஸ்ஸில் உள்ள எல்லா தரவையும் ஒருங்கிணைத்து அவை எங்கிருந்தாலும் லிட்ரேசரில்லிருந்து தகவல்களைச் சேகரிக்கின்றன எனவே அவர்கள் குறிப்புகளைக் கொடுக்கிறார்கள் இவை குறிப்புகள் அனைத்து தகவல்களையும் அதன் நேரத்தில் எடுத்துக்கொள்வது என்பது நேரத்தை சேமிக்கக்கூடிய ஒன்றாகும் எனவே கையேடு க்யூரேஷன் மிகவும் கடினமாக உள்ளது இது கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்லட்ட் காட்சிகளுடன் ஒப்பிடும்போது கைமுறையாக நிர்வகிக்கப்பட்ட காட்சிகள் குறைவாக இருப்பதற்கான ஒரு காரணம் ஆகும் எனவே முக்கிய சொற்களைத் தேடுவதன் மூலம் அவர்கள் தகவல்களைச் சேகரிக்க முடியும் மேலும் அவர்கள் வளங்களிலிருந்து தரவைச் சேகரித்து அதை அங்கேயே வைத்திருக்கிறார்கள் நாங்கள் அதைச் செய்ய வேண்டியதில்லை ஆனால் என்ன நம்பகத்தன்மை எனவே நாம் கையேடு அளவை செய்ய வேண்டும் எனவே இப்போது வரிசை டேட்டாபேஸ்களை நாம் காணலாம் எந்த EMBL Genbank மற்றும் DDBJ எந்த வரிசை டேட்டாபேஸ் நியூக்ளிக் ஆசிட் வரிசை டேட்டாபேஸ் ஆகும் அங்கு அவை முழுமையான வரிசை டேட்டாபேஸ்களையும் அவை ட்ரான்ஸ்லேட்ட் காட்சிகளையும் நமக்கு தருகின்றன பின்னர் இது 3D கட்டமைப்புகளாக இருக்கிறது எனவே இது ஒரு தரவை எவ்வாறு சரியாகப் பெறுகிறோம் மற்றும் தீர்மானம் நிலைகள் மற்றும் பல என பல முறைகள் உள்ளன பின்னர் வகுப்புகளில் நிறைய தகவல்களை தருகிறேன் எனவே இவை ப்ரோடீன் ப்ரோடீன் தொடர்பு டேட்டாபேஸ்கள் MINT IntAct மற்றும் STRING போன்றவை ஆகும் எனவே இது குறிப்பிட்ட ப்ரோடீன்களையும் இது மற்ற ப்ரோடீன்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது என்பதையும் உங்களுக்குத் தரும் பின்னர் அவை பிற ப்ரோடீன் டேட்டாபேஸ்களையும் போஸ்ட் ட்ரான்ஸ்லேஸ்ஷனல் மொடிபிகேஷன் டேட்டாபேஸ்ஸையும் கொடுக்கின்றன பின்னர் அவை ஜீன் உடைய சிறுகுறிப்புகள் உயிரின குறிப்பிட்ட டேட்டாபேஸ் மற்றும் பைலோஜெனோமிக் டேட்டாபேஸ்களை வழங்குகின்றன இது ஒரு பகுதி முதல் பகுதி ஒரு பொதுவான தகவலாக இருக்கிறது இரண்டாவது பகுதி ஒரு வரிசை மற்றும் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு தகவல் மற்றும் இணைப்புகள் மேலும் இப்போது இவை வெவ்வேறு ஒரு வகை சிறுகுறிப்புகளைக் கொடுக்கின்றன அவை பாதைகளில் என்ஸைம்களைக் கொடுக்கின்றன அங்கு இந்த எதிர்வினை மற்றும் ஜீன் வெளிப்பாடு டேட்டாபேஸ்கள் சரியான மற்றும் குடும்ப டொமைன் டேட்டாபேஸ் மற்றும் பிற வளங்கள் உள்ளன எடுத்துக்காட்டாக ட்ரக் பேங்க் மற்றும் பிற வளங்கள் நல்லது பின்னர் அவை குரோமோசோம் மற்றும் பிற பாலிமார்பிசம் நோய் மூடேசன் போன்ற பிற தொடர்புடைய ஆவணங்களைக் கொண்டுள்ளன இப்போது யூனிபிரோட் டேட்டாபேஸ்ஸின் அனைத்து உள்ளடக்கங்களையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது நீங்கள் யூனிபிரோட்டைப் பார்த்து உங்கள் சொந்த ப்ரோடீன்னை எடுத்துக்கொள்வீர்கள் நீங்கள் தேடிப் படித்தால் நீங்கள் ஒரு அம்சத்தின் அனைத்து அம்சங்களையும் புரிந்துகொள்வதில் வசதியாக இருக்கும் குறிப்பிட்ட ப்ரோடீன் ஆகும் எனவே இங்கே ஹீமோகுளோபின் பி சங்கிலி முதல் பகுதியில் பொதுவான தகவல்கள் மற்றும் இரண்டாம் பகுதி தொடர்பான அனைத்து செயல்பாட்டு தகவல்களையும் ப்ரோடீன் வரிசையுடன் இரண்டாம் நிலை கட்டமைப்பு அல்லது மூன்றாம் நிலை அமைப்பு மற்றும் பிற டேட்டாபேஸ்களுடனான இணைப்புகள் மற்றும் கடைசி பகுதி அவை என்சைம்கள் மற்றும் பாதைகள் மற்றும் இடைவினைகள் மற்றும் பலவற்றைக் கொடுங்கள் நீங்கள் ஹீமோகுளோபின் பி சங்கிலியுடன் தேடலைப் பார்த்தால் எடுத்துக்காட்டாக இது உங்களுக்கு நிறைய தரவைத் தரும் எனவே எடுத்துக்காட்டாக நீங்கள் இதைப் பார்த்தால் பல தரவு மற்றும் அவற்றில் சில தேவையற்றவை 2 காட்சிகளைக் கண்டால் சில நேரங்களில் 90 சதவீத அடையாளம் சில நேரங்களில் 80 சதவீதம் அடையாளம் என்பது சரியானது உதாரணமாக உங்களிடம் இந்த இரண்டு காட்சிகள் இருந்தால் அவற்றின் அடையாளம் என்ன 100 சதவீதம் ஆகும் எனவே 100 சதவீத அடையாளத்தை நாம் காணலாம் இந்த விஷயத்தில் இந்த யுனிபிரோட் இந்த காட்சிகளை ஓரளவு பணிநீக்கத்துடன் தேர்ந்தெடுக்க ஒரு விருப்பத்தை வழங்குகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் 90 சதவீதமாகக் குறைக்க விரும்பினால் அதாவது ஒற்றுமைகளின் அடையாளம் 90 சதவிகிதத்திற்கும் குறைவாக இருந்தால் இரண்டு காட்சிகள் இருக்குமானால் அவற்றின் மூலம் நீங்கள் பெறலாம் ஆனால் 90 சதவிகிதத்திற்கும் அதிகமாக நீங்கள் ஒன்றை எடுத்து இதை நிராகரிப்பீர்கள் எனவே ரிடென்சி ஐ 50 சதவிகிதம் வரை குறைக்கலாம் அவர்கள் இரண்டு காட்சிகளையும் சரிபார்த்து அடையாளத்தை 50 சதவிகிதத்திற்கு மேல் இருந்தால் அவர்கள் ஒன்றைக் கொண்டு மற்றொன்றை நிராகரிப்பார்கள் ரிடென்சி ஐ எவ்வாறு குறைப்பது என்பதை அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் விளக்குகிறேன் எனவே நீங்கள் இப்போது இங்கே இதைச் செய்தால் தற்போது நீங்கள் 1243 முடிவுகளைப் பெறுகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட ரிடென்சி ஐ நீங்கள் இப்போது பார்க்கும்போது 240 முடிவுகளைப் பெறலாம் எனவே இங்கே நாம் 0 5 இன் அடையாளத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே தரவை 1243 முதல் 240 வரை குறைக்கிறோம் ஏனென்றால் எந்தவொரு பகுப்பாய்வையும் செய்ய வெவ்வேறு வழிகளில் இருந்து தரவை வைத்திருப்பது மிகவும் முக்கியம் அதே பல முறை பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் ஒரே வரிசையின் காரணமாக நீங்கள் சார்புகளை அறிமுகப்படுத்துவீர்கள் எனவே இந்த விஷயத்தில் தேவையற்ற தரவு வைத்திருப்பது முக்கியம் எனவே இங்கே நீங்கள் இரண்டு வெவ்வேறு வெட்டுக்களை சரியாகப் பெறலாம் எடுத்துக்காட்டாக இது 100 சதவிகிதம் 90 சதவிகிதம் மற்றும் 50 சதவிகிதம் ஆகும் நீங்கள் பிற ரிடென்சிகளைப் பெற விரும்பினால் லிட்ரேசரில் கிடைக்கும் பிற திட்டங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவே இந்த உள்ளீடுகளில் இப்போது உங்களுக்கு 240 முடிவுகள் உள்ளன எனவே இந்த குறிப்பிட்ட தேடலில் இருந்து பெறப்பட்ட வெவ்வேறு உள்ளீடுகள் இவை ஆகும் இப்போது நாம் தரவை பதிவிறக்கம் செய்ய பல்வேறு விருப்பங்களை கொண்டு தரவிறக்கம் செய்யலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு டாப் பிரித்திருப்பதைக் காணலாம் மற்றும் நீங்கள் எக்செல் பயன்படுத்தலாம் FASTA விலும் பதிவிறக்கம் செய்யலாம் மற்றும் நீங்கள் XML லைப் பதிவிறக்கம் செய்யலாம் மற்றும் நீங்கள் XML அல்லது RDF வடிவமைப்பைப் பெறலாம் எனவே பல்வேறு வடிவங்களில் நீங்கள் தரவைப் பதிவிறக்கம் செய்யலாம் எனவே நீங்கள் FASTA வடிவமைப்பை சரியாக வழங்கினால் அவற்றின் வடிவமைப்பைக் கொடுக்கிறீர்கள் எனவே FASTA வடிவமைப்பில் நாம் முன்னர் விவாதித்தபடி அதன் தொடக்கமானது குறியீட்டை விட பெரியது மற்றும் இது பெயர் மற்றும் அதைத் தொடர்ந்து நீங்கள் இங்கிருந்து பார்க்கக்கூடிய இந்த அமினோ ஆசிட் வரிசை மற்றும் வரிசை எண் 1 மற்றும் இங்கே மீண்டும் குறியீட்டை விட பெரியது இது வரிசை 1 சரியானது இங்கே இந்த சிம்பல் மீண்டும் தொடங்கியது எனவே இது வரிசை 2 உடன் தொடங்கப்படுகிறது எனில் இவை தான் வரிசை எனவே 240 முடிவுகளை நீங்கள் பெரிய குறியீட்டை அடிப்படையாகக் கொண்டு பெறலாம் முதல் வரிசை தொடங்குகிறது என்பதை நீங்கள் புரிந்துகொண்டு 'RSF' உடன் முடிவடையும் இரண்டாவது வரிசை 'MAN இலிருந்து தொடங்கி 'AMRF' உடன் முடிந்தது பின்னர் நீங்கள் தரவைப் பிரிக்கலாம் மற்றும் இந்த தரவை பகுப்பாய்விற்குப் பயன்படுத்தலாம் இப்போது எனக்கு இரண்டு கேள்விகள் உள்ளன முதல் கேள்வி 50 சதவீதத்திற்கும் குறைவான வரிசை அடையாளத்துடன் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளின் வரிசைகளைப் பெறலாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் DNA பைண்டிங் ப்ரோடீன்கள் அவை குறிப்பிட்ட செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன எனவே இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் காட்சிகளின் அம்சங்களைப் புரிந்து கொள்ள டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளிலிருந்து வரிசையைச் சேகரித்து 50 சதவீத வரிசை அடையாளத்துடன் தரவைக் குறைக்க விரும்புகிறேன் இது தான் கேள்வினுடைய எண் ஆகும் கேள்வி எண் 2 ஒரு குறிப்பிட்ட ப்ரோடீனின் செயல்பாட்டைப் புரிந்து கொள்ள ஆர்வமாக உள்ளேன் எடுத்துக்காட்டாக இந்த மனித மைட்டோகாண்ட்ரியல் பீட்டா பர்ரேல் மெம்பிரான் ப்ரோடீன் VDAC இரண்டு கேள்விகள் எனவே முதல் கேள்வியைப் புரிந்து கொள்ள இந்த தகவலை எவ்வாறு பெறுவது என்பது 50 சதவீதத்திற்கும் குறைவான வரிசை அடையாளத்துடன் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளை எவ்வாறு பெறுவது முதலில் நீங்கள் யூனிபிரோட்டுக்குச் செல்ல வேண்டும் முதல் படி யூனிபிரோட் தரவுத்தளத்திற்குச் சென்று டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளைத் தேடுவது எனவே அங்கு சென்று யூனிபிரோட்டைக் காணலாம் எனவே டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளுடன் நாம் தேட வேண்டும் எனவே இது இரண்டாவது படி என்று நாங்கள் தேடுகிறோம் எனவே நீங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளைத் தேடும்போது என்ன நடக்கும் எந்தவொரு துறையிலும் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் அடங்கிய காட்சிகளின் பட்டியலை நாங்கள் பெறுவோம் ஏனென்றால் நீங்கள் தேடலை சரியாக அடையாளப்படுத்தினால் குறியீட்டைப் பயன்படுத்தினால் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் பெறலாம் அவை எங்கும் பொருந்தின அல்லது அவை உங்களால் தேடலாம் வேறுபட்ட விருப்பங்களைக் கொண்டிருங்கள் நீங்கள் தலைப்பையோ அல்லது வேறு எந்த MESH காலத்தையோ பெற விரும்பினால் விதிமுறைகளையும் பயன்படுத்தலாம் எனவே ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளில் நாம் எத்தனை தரவைப் பெறுகிறோம் எனவே இப்போது 10000 க்கும் மேற்பட்ட தரவுகளை நீங்கள் இப்போது பயன்படுத்தினால் அதை விட அதிகமாக கிடைக்கும் எனவே இப்போது கேள்வி என்ன எனவே எங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் தேவை அல்லது 50 சதவீதத்திற்கும் குறைவான வரிசை அடையாளம் உள்ளது எனவே இதை என்ன செய்வது நீங்கள் 50 சதவீதத்தை தேர்வு செய்ய வேண்டும் நீங்கள் கிளிக் செய்தால் எங்களுக்கு தரவு கிடைக்கும் எனவே தரவைப் பதிவிறக்கம் செய்வதற்கு ஒரு விருப்பம் உள்ளது இங்கே கிளிக் செய்யவும் என்ன நடக்கும் நீங்கள் எந்த வடிவத்தை விரும்புகிறீர்கள் என்ற விருப்பத்தை நாங்கள் கேட்போம் நீங்கள் FASTA வடிவமைப்பைக் கேட்டால் FASTA வடிவத்தில் தரவைப் பெறுவோம் இது ஒன்றாகும் இங்கே இது இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஒன்று மற்றும் பல எனவே நீங்கள் எல்லா தரவையும் FASTA வடிவத்தில் பெறுகிறீர்கள் இப்போது அது முடிந்த முதல் கேள்வி இப்போது இதை பகுப்பாய்வுக்கு பயன்படுத்தலாம் இரண்டாவது கேள்வி என்ன ஆமாம் அமினோ ஆசிட் வரிசை மற்றும் இந்த குறிப்பிட்ட ப்ரோடீனின் சில செயல்பாடுகளை நான் காண விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ப்ரோடீன் சமீபத்தில் வெளியிடப்பட்ட ஒன்றாகும் எனவே இது பல செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது யூகாரியோடிக் ப்ரோடீன் இது பீட்டா பர்ரேல் மெம்பிரான் ப்ரோடீனில் முதல் யூகாரியோடிக் ப்ரோடீன் ஆகும் எனவே யுனிப்ரோட்டுக்குச் செல்வதற்காக நீங்கள் இந்த உரிமையைச் செய்தால் இந்த முக்கிய சொல் மைட்டோகாண்ட்ரியல் பீட்டா பேர்லல் மெம்பிரேன் ப்ரோடீன் மற்றும் மனித மற்றும் VDAC ஆகியவற்றைக் கொண்டு நீங்கள் தேடினால் இந்த குறிப்பிட்ட உள்ளீடுகளைப் பெறுவீர்கள் மேலும் இந்த விஷயங்களில் ஏதேனும் ஒன்றைக் கிளிக் செய்தால் ஒரு வரிசை தரவு கிடைக்கும் எனவே நீங்கள் FASTA வடிவமைப்பைப் பெற விரும்பினால் இவை உங்கள் காட்சிகளாகும் நீங்கள் FASTA வடிவத்தில் கிளிக் செய்யலாம் பின்னர் நீங்கள் அந்த வரிசையை FASTA வடிவத்தில் பெறுவீர்கள் இப்போது மீண்டும் யுனிப்ரோட்டில் நீங்கள் வெவ்வேறு கோணங்களில் தகவல்களைப் பெறலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் குறிப்பிட்ட ப்ரோடீனில் ஏதேனும் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை செய்ய விரும்புகிறீர்கள் எனவே நாம் அதைச் செய்து தகவல்களைப் பெறலாம் நீங்கள் குறியீடுகளை வழங்கினால் போஸ்ட் ட்ரான்ஸ்லேஸ்னல் மோடிஃபிகேஷன்ஸ் சைட்களில் தொடர்பான தகவல்களை நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் அனைத்து போஸ்ட் ட்ரான்ஸ்லேஸ்னல் மோடிஃபிகேஷன்ஸ் சைட்களையும் பெற முடியுமென்றால் அல்லது தரவுகளின் தொகுப்பின் வரிசைகளை சேகரிக்க விரும்பினால் சைட்களில் சென்று பெறலாம் எடுத்துக்காட்டாக DNA பைண்டிங் ப்ரோடீன்கள் அல்லது பைண்டிங் ப்ரோடீன்களின் RNA அல்லது எந்தவொரு தகவலையும் நீங்கள் தேடலில் பார்த்தால் நீங்கள் தரவை சரியாகப் பெறுகிறீர்கள் மேலும் எந்தவொரு குறிப்பிட்ட வரிசை ரிடென்சி உடைய தரவைப் பெற முடியும் எனவே இது ஒரு தனித்துவமான ஆதாரமாகும் இதில் ப்ரோடீன் வரிசைமுறைகள் தொடர்பான பல தகவல்கள் உள்ளன எனவே பல ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் ஆராய்ச்சியில் யூனிபிரோட் டேட்டாபேஸைப் பயன்படுத்துவதற்கான காரணம் இதுதான் எனவே இப்போது மீண்டும் வகுப்பில் விவாதித்த பல்வேறு அம்சங்கள் என்ன என்பதை மீண்டும் நினைவு கூர்வோம் முதன்மை கட்டமைப்புகள் என்றால் என்ன ஒரு ப்ரோடீனில் அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் குறிப்பிட்ட ஏற்பாடு ஒரு முக்கிய சங்கிலியைக் கொண்டுள்ளது மற்றும் அதற்கு ஒரு தள சங்கிலி உள்ளது எனவே பிரதான சங்கிலி என்றால் என்ன மாணவர் அங்குள்ள அமினோ ஆசிட் ஒரு NH2 ஆகும் மாணவர் C ஆல்பா C ஆல்பா மாணவர் C C N C ஆல்பா C அது சென்று நீங்கள் COOH ஐ வைக்கலாம் இது அமினோ டெர்மினல் N டெர்மினல் இது N டெர்மினல் அல்லது அமினோ டெர்மினல் என்று அழைக்கப்படுகிறது இது C டெர்மினல் எனவே இது நமக்கு கிடைக்கும் தகவல் என்பதை நாம் காணலாம் ஆனால் C ஆல்பா ஒரு பக்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மாணவர் R குரூப் R குரூப் மாணவர் H H என்பது சரி எனவே இது H இங்கே இது R1 இது R2 ஆகும் எனவே இப்போது இது முக்கிய சங்கிலி இது சங்கிலி என்பது பக்க சங்கிலிகள் மட்டுமே வேறுபட்டவை எனவே நீங்கள் R1 ஐப் பெறுவீர்கள் எங்களுக்கு R2 R3 கிடைக்கும் எனவே இது ஒரே அமினோ ஆசிட்களாக அல்லது வேறுபட்ட அமினோ ஆசிட்டாகவோ இருக்கலாம் ஏனெனில் இது வரிசையை தீர்மானிக்கிறது எனவே இங்கே நீங்கள் இதைப் பார்த்தால் இந்த வரிசையில் R1 என்ன என்பது தெரியும் இது MR2 ஆகும் மாணவர் அலனின் அலனைன் என்பது சரி ஏனென்றால் M இங்கே சரியாக இருக்கிறார் பின்னர் இது 1 2 ஆகும் ஆகவே இந்த வரிசையை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்பது ஒரு முதன்மை வரிசை உள்ளது நமக்கு இணைப்பு தெரியும் வரிசை ஏற்பாட்டை நாங்கள் அறிவோம் ஆனால் நமக்குத் தெரியாவிட்டால் வேறு எதுவும் தேவையில்லை இருப்பிடங்கள் சரியானவையாக இருக்கிறது எனவே இப்போது ப்ரோடீன் வரிசைகளுக்கான முதன்மை ஆதாரம் என்ன மாணவர் PIR PIR மற்றும் ஸ்விஸ் புரோட் இது முந்தைய வளர்ந்த டேட்டாபேஸ்கள் தான் பின்னர் அவை ஒன்றிணைந்து உருவாகின்றன மாணவர் யுனி ப்ரோட் யூனிபிரோட் டேட்டாபேஸ் என்பது குளோபுலர் ப்ரோடீன் டேட்டாபேஸ் ஆகும் இது இப்போது லிட்ரேசரில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இப்போது யூனிபிரோட் காட்சிகளின் வெவ்வேறு உள்ளடக்கங்கள் யாவை செயல்பாடுகள் மற்றும் கட்டமைப்பு தகவல்கள் மற்றும் பல்வேறு தொடர்புகள் மற்றும் பாதைகள் மற்றும் கூட்டங்கள் சரியானவை அவை அசல் இலக்கியத்துடன் கூடுதலாக இருந்தன பின்னர் யூனிபிரோட்டின் முக்கிய பயன்பாடுகள் யாவை ஆமாம் வெவ்வேறு செயல்பாடுகள் மற்றும் வெவ்வேறு வரிசைகள் அமினோ ஆசிட்களின் வெவ்வேறு விநியோகம் வெவ்வேறு செயல்பாடுகளைச் சரியாகச் சொல்கின்றன நாங்கள் உயர் வரிசை குறிப்பிட்ட வரிசைக்கு அல்லது சரியான எந்த வரிசைகளுக்கும் பயன்படுத்தலாம் மேலும் கூடுதல் பயன்பாடுகளுக்கு இதைப் பயன்படுத்தலாம் இந்த யூனிப்ரோட் ப்ரோடீன் வரிசை டேட்டாபேஸ்களுக்கான தனித்துவமான ஆதாரமாகும் அடுத்த வகுப்பில் இந்த அமினோ ஆசிட் காட்சிகளிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய பல்வேறு அம்சங்கள் என்ன என்பதைப் பற்றி நான் விவாதிப்பேன் கவனித்தற்கு நன்றி